இன்க்ரிமெண்டல் பவர் ஐப் பெற நாம் ஒரு நான் லீனியர் இரண்டு போர்ட்டை வைத்திருக்க வேண்டும் என்பதை இப்போது அறிவோம் நாம் இப்போது என்ன செய்வோம் என்றால் நான் லீனியர் இரண்டு போர்ட்டைப் பார்க்கவும் குறிப்பாக அதன் இன்க்ரிமெண்டல் லீனியர் ஈகுவலன்ட் மற்றும் கெய்ன் ஐ அதிகரிப்பதற்கான நிபந்தனையை நிறுவுதல் இதுவரை நாம் பவர் கெய்ன் ஐப் பற்றி பேசினோம் ஆனால் எளிமைக்காக நான் வோல்ட்டேஜ் கெய்ன் ஐக் கருத்தில் கொள்வேன் ஆனால் இதை நான் செய்யும் விதத்தில் வோல்ட்டேஜ் கெய்ன் ஐக் அதிகப்படுத்தும் போது பவர் கெய்ன் ஐயும் அதிகரிக்கிறது என்பதை நீங்கள் எளிதாகக் காண்பீர்கள் எளிமைக்காக நம்மிடம் மூன்று டெர்மினல் நான் லீனியர் டூ போர்ட் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் நம்மிடம் போர்ட் ஒன் வோல்ட்டேஜ் மற்றும் போர்ட் ஒன் கரண்ட் போர்ட் டூ வோல்ட்டேஜ் மற்றும் போர்ட் டூ கரண்ட் உள்ளது நான் லீனியாரிட்டி ஆனது வோல்ட்டேஜ்களின் செயல்பாடுகளாக கரண்ட் மூலம் வழங்கப்படுகிறது நான் முன்பு கூறியது போல் மற்ற பிரதிநிதித்துவங்கள் சாத்தியமாகும் இப்போது சில ஆப்பரேட்டிங் பாயிண்ட் இருப்பதாகவும் கூறுவோம் சரியாக என்ன ஆப்பரேட்டிங் பாயிண்ட் என்பதை தேர்வு செய்ய வேண்டும் என்பதை பற்றி பின்னர் கவலைப்படுவோம் எனவே ஆப்பரேட்டிங் பாயிண்ட்டில் நம்மிடம் போர்ட் ஒன் மற்றும் போர்ட் டூ கரண்ட்கள் உள்ளன இப்போது ஆப்பரேட்டிங் பாயிண்ட்டைச் சுற்றி உள்ள இன்க்ரிமெண்டல் ஈகுவலன்ட் சர்க்யூட்களை எடுத்துக் கொண்டால் அது ஒரு லீனியர் டூ போர்ட்டாக இருக்கும் என்பதையும் இது வோல்ட்டேஜ்களின் செயல்பாடாக இங்கு கரண்ட்கள் இருப்பதாக நமக்குத் தெரியும் இந்த வழக்கில் நம்மிடம் y அளவுரு விளக்கம் இருக்கும் போர்ட் ஒன் மற்றும் போர்ட் டூ இன்க்ரிமெண்டல் வோல்ட்டேஜ்கள் மற்றும் கரண்ட்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன இதுவும் அதுவும் அதுவும் எல்லாமே இன்க்ரிமெண்டல் அளவுகள் ஆகும் நாம் என்ன செய்கிறோம் என்றால் ஒரு சோர்ஸ்ஸை இணைக்கிறோம் இந்த இன்க்ரிமெண்டல் ஈகுவலன்ட்டில் போர்ட் ஒன்னில் ஒரு சிக்னல் சோர்ஸ்ஸை இணைக்கிறோம் மேலும் இந்த இன்க்ரிமெண்டல் ஈகுவலன்ட்டில் போர்ட் டூவில் ஒரு லோட் ஐ இணைக்கிறோம் மற்றும் கெய்ன் ஐ மதிப்பிடுகிறோம் இது இன்னும் இன்க்ரிமெண்டல் ஈகுவலன்ட் ஆகும் கெய்ன் ஐ அதிகரிக்க சில கட்டுப்பாடுகளைப் பெறுவோம் நாம் அந்தக் கட்டுப்பாடுகளைப் பார்த்து பெரிய சிக்னலுக்கு நான் லீனியர் இரண்டு போர்ட்டின் மொத்த கேரக்டரிஸ்டிக் f1 மற்றும் f2 எதைக் குறிக்கிறது என்பதை பார்ப்போம் எனவே நம்மிடம் ஒரு சிக்னல் சோர்ஸ் உள்ளது அதாவது VS உடன் ரெசிஸ்டன்ஸ் RS உள்ளது என்று இப்போது வைத்துக்கொள்வோம் இது எந்த ஒரு சோர்ஸ்ஸின் பிரதிநிதித்துவமாகும் சில சென்சார்களில் இருந்து சிக்னல்கள் வரலாம் நான் பேசும் மைக்ரோஃபோனைச் சொல்லலாம் அது வேறு சில நிலையிலிருந்து இருக்கலாம் மற்றொரு ஆம்பிளிஃபைர் அவுட்புட் என்று சொல்லலாம் அல்லது அது எதுவாகவும் இருக்கலாம் இதன் முக்கிய அம்சம் என்னவென்றால் இது பொதுவாக வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஆல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் உடன் சீரிஸ் இணைப்பில் குறிப்பிடப்படலாம் இப்போது அதை ஒரு லீனியர் டூ போர்ட்டுடன் இணைக்கிறோம் இது நான் லீனியர் டூ போர்ட்டின் இன்க்ரிமெண்டல் ஈகுவலன்ட் என்று நமக்குத் தெரியும் ஏனெனில் இன்க்ரிமெண்டல் பவர் ஐப் பெறுவதற்கு நான் லீனியர் டூ போர்ட் தேவை என்பதை நாம் ஏற்கனவே நிறுவி உள்ளோம் எனவே இது நான் லீனியர் டூ போர்ட்டின் இன்க்ரிமெண்டல் ஈகுவலன்ட் ஆகும் நாம் குறிப்பிட்ட சாதனத்திற்குச் செல்லும்போது இந்த இன்க்ரிமெண்டல் ஈகுவலன்ட் சர்க்யூட்டைக் கொண்டு வருவது எப்படி என்று பார்ப்போம் சிக்னல் சோர்ஸ் ஆனது போர்ட் ஒன்றுடனும் லோட் ஆனது போர்ட் இரண்டுடனும் இணைக்கப்பட்டிருக்கும் வகையில் நமது சர்க்யூட்டின் இன்க்ரிமெண்டல் ஈகுவலன்ட் இருக்கும் என்று வைத்துக்கொள்வோம் எனவே இந்த பகுதி மிகவும் எளிமையானது இப்போது நாம் இந்த V2 ஐப் போலவே இருக்கும் அவுட்புட் வோல்ட்டேஜ் Vo க்கு தீர்வு காண வேண்டும் எனவே அடிப்படையில் நாம் V2 க்கு தீர்வு காண வேண்டும் எனவே முதலில் நம்மிடம் டூ போர்ட் மூலம் திணிக்கப்பட்ட உறவு உள்ளது இது வழக்கமான சர்க்யூட் அனாலிசிஸ்லிருந்து உங்களுக்கு நன்கு தெரிந்திருக்க வேண்டும் சர்க்யூட்டில் உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டும் அதன் வோல்ட்டேஜ்கள் மற்றும் கரண்ட்களுக்கு இடையே சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறது நீங்கள் அனைத்து கட்டுப்பாடுகளையும் எடுத்து சர்க்யூட்டை தீர்க்கிறீர்கள் எனவே இந்த நான் லீனியர் டூ போர்ட் இதற்குச் ஸ்மால் சிக்னல் ஈகுவலன்ட்டை கண்டக்டன்ஸ் மற்றும் கண்ட்ரோல் சோர்ஸ்களைப் பயன்படுத்தியும் என்னால் வரைய முடியும் அதுதான் y அளவுருக்களுக்குச் சமமான சர்க்யூட் ஈகுவலன்ட் ஆகும் எனவே அது ஒரே விஷயமாக இருக்கும் y11 V1 y12 V2 மற்றும் i2 ஆகியவை y21 V1 y22 V2 ஆக இருக்கும் இது தவிர இந்தப் பக்கத்திலிருந்து நமக்கு ஒரு உறவு உள்ளது இந்த ரெசிஸ்டர்ரின் குறுக்கே உள்ள வோல்ட்டேஜ் VS V1 என்பதை நாம் அறிவோம் எனவே இதன் மூலம் i1 க்கு சமமான கரண்ட் டைம்ஸ் 1 RS அல்லது GS கண்டக்டன்ஸ் ஆக இருக்க வேண்டும் மேலும் இந்தப் பக்கத்தில் i2 என்பது RL இல் பாயும் கரண்ட் ஆனால் கீழிருந்து மேல் எனவே இது அதன் V2 வோல்ட்டேஜ்ற்கும் i2 ஆக இருக்கும் கரண்ட்டிற்கும் இடையே ஒரு கட்டுப்பாடுகளை விதிக்கிறது எனவே நம்மிடம் என்ன இருக்கிறது என்றால் i2 ஆனது GL டைம்ஸ் V2 க்கு சமமாக இருக்கும் இது i2 ஆனது மேல்நோக்கி பாய்வதால் வருகிறது எனவே இப்போது இந்த நான்கு சமன்பாடுகள் உள்ளன மேலும் நான்கு வேறியபிள்ஸ் உள்ளன எனவே i1 V1 i2 மற்றும் V2 ஐ தீர்க்க வேண்டும் குறிப்பாக அதன் V2 இல் நாம் ஆர்வமாக உள்ளோம் நாம் V2 மற்றும் சோர்ஸ் வோல்ட்டேஜ் VS இடையே ஒரு உறவைக் கண்டறிய வேண்டும் எனவே இந்த நேரத்தில் வீடியோவை இடைநிறுத்தி ஒரே நேரத்தில் இந்த சமன்பாடுகளை நீங்களே தீர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நீங்களே தீர்க்க முடியும் என்று நம்புகிறேன் இது லீனியர் சமன்பாடுகளின் எளிய அமைப்பு எனவே கணக்கீட்டின் ஒவ்வொரு ஸ்டெப் ஐயும் நான் காட்டமாட்டேன் ஆனால் அது எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதைக் காட்டுகிறேன் முதலில் நீங்கள் இதை அதற்கு பதிலாக மாற்றலாம் இந்த விஷயங்களில் இருந்து i1 i2 மற்றும் v1 ஐ அகற்ற வேண்டும் எனவே இதை அதில் மாற்றுவதன் மூலம் v1 மற்றும் v2 இடையே ஒரு உறவைப் பெறுவோம் எனவே v1 ஆனது y22 GL y21 V2 க்கு சமமாக இருப்பதைப் பார்ப்போம் பின்னர் இதையும் இதையும் எடுத்து இங்கே வைக்கலாம் எனவே இதை மாற்றும்போது நமக்கு GS y11 v1 y12 v2 கிடைக்கும் மேலும் இதை v1 ஐ முற்றிலுமாக அகற்ற இதை மாற்றலாம் நீங்கள் இறுதி வெளிப்பாட்டைப் பெற்றால் v 2 v s ஆனது y11 GS y22 GL y12 y21 க்கு சமமாக இருப்பதைக் காண்பீர்கள் எனவே இது வோல்ட்டேஜ் கெய்ன்க்கான வெளிப்பாடு ஆகும் இதிலிருந்து நீங்கள் பவர் கெய்ன்னிற்கான ஒரு வெளிப்பாட்டை உருவாக்கலாம் இது தொடர்புடையதாக இருக்கும் ஆனால் நிச்சயமாக இதை விட சற்று சிக்கலானது அவுட்புட் பவர் ஆனது 2RL மற்றும் இன்புட் பவர் ஆனது VS இன் சோர்ஸ் வோல்ட்டேஜ் மற்றும் RS இன் சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ்சைக் கொண்ட சோர்ஸிலிருந்து கிடைக்கும் பவர் இது மேக்சிமம் பவர் பரிமாற்றத்திலிருந்து உங்களுக்குத் தெரிந்த அதிகபட்ச பவர் என்பது 24 RS ஆகும் இதை நீங்கள் கணக்கிடலாம் இது பவர் கெய்ன் இப்போது இந்த வெளிப்பாடு ஆனது இதை விட மிகவும் குழப்பமானதாக இருக்கும் எனவே அதிக பவர் ஐப் பெற வேண்டும் என்பதே நமது நோக்கம் என்றாலும் இதை நான் பெரிதாக்குகிறேன் இதை அதிகப்படுத்துவதன் மூலம் நாம் எடுக்கும் முடிவு அதை அதிகப்படுத்துவதன் மூலம் நாம் பெறுவது போலவே இருக்கும் என்று மாறிவிடும் எனவே நான் இப்போதைக்கு எளிமையான வெளிப்பாட்டைக் கடைப்பிடிப்பேன் ஆனால் நீங்கள் ஒரு பயிற்சியாக இதைச் செய்ய முயற்சி செய்யலாம் அதே பதிலை நீங்கள் பெறுவீர்கள் எனவே இதை ஏன் கணக்கிட்டோம் நமக்கு சில கெய்ன்கள் உள்ளன நிச்சயமாக நாம் பேராசை கொண்டவர்களாக இருப்பதால் முடிந்தவரை பெரிய கெய்ன் ஐப் பெற விரும்புகிறோம் அதாவது நம்மிடம் ஒரு ஸ்மால் சிக்னல் உள்ளது மேலும் அதை முடிந்தவரை ஆம்பிளிஃபை செய்ய விரும்புகிறோம் நமது நோக்கம் ஆம்பிளிஃபைர்களை உணர்தல் மற்றும் பெரிய அளவில் ஆம்பிளிஃபை செய்வது பல நன்மைகளைக் கொண்டுள்ளது இப்போது ஒரு வெளிப்படையான விஷயம் என்னவென்றால் நீங்கள் சிறிய சிக்னலை பெரியதாக மாற்றலாம் ஆனால் நெகட்டிவ் பீட்பேக்கின் முன்னோடிகளில் இருந்து பயனுள்ள நெகட்டிவ் பீட்பேக் அமைப்பை உணர நீங்கள் ஒரு பெரிய கெய்ன் ஐப்பெற வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அதைத்தான் நாம் செய்ய முயற்சிப்போம்